இந்த தொகுதியின் தலைப்பு "செல் கண்ணோட்டத்திலிருந்து ஒரு பயோரியாக்டர் " செல்களே நம் விளைபொருளை உற்பத்தி செய்யும் உண்மையான தொழிற்சாலைகள் என்பதை நாம் நன்கு அறிவோம் அவைகளே விளைபொருளாகவும் இருக்கலாம் நாம் தொகுதி2 நினைவுகூர்ந்தால் அதன் தலைப்பு இரண்டு முக்கிய விளைவுகள் ஒரு பயோரியாக்டர் மூலம் செல்கள் அதாவது பயோமாஸ் மற்றும் அவைகளின் விளைபொருள்கள் அதாவது என்ஜெய்ம் வினைகள் எனவே நாம் பயோரியாக்டர் இன் உள்ளே இருக்கும் செல்களின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனிப்போம் அதன் மூலம் எவ்வாறு பயோரியாக்டர் செயல் திறனை மேம்படுத்தலாம் என்று பார்ப்போம் நான் மறுபடியும் சொல்கிறேன் " செல்களே நம் விளைபொருளை உற்பத்தி செய்யும் உண்மையான தொழிற்சாலைகள் எனவே ஒரு பயோரியாக்டரில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைய செல்களின் நிலையை மேம்படுத்த வேண்டும் காரணம் அதுவே அடிப்படை நிலை அடிப்படை நிலையிலிருந்து நாம் புரிந்து கொண்டால் நமக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் அதைத்தான் நாம் இங்கு செய்ய விரும்புகிறோம் பயோரியாக்டரில் செல்களை குறி வைக்கும் சில அணுகு முறைகளை பார்ப்போம் செல்லை ஒரு கருப்பு பெட்டியாக பார்ப்போம் வேதிவினைகூறுகளாக அதாவது ஸ்டாஇகீஓமெட்ரி யாக அந்தக் கருப்புப் பெட்டியை கொள்வோம் அடுத்ததாக கருப்பு பெட்டியின் ஒரு ஜன்னலை திறப்போம் அது நமக்கு நடப்பு நிலையை தெரிவிக்கும் பல நிலைகள் உள்ளன அதில் சிலவற்றை பார்ப்போம் ஜன்னல் வழியே மேலும் உள்ளே நோக்கினால் சில கதவுகள் இருக்கும் அதன் வழியே பார்த்தால் நமக்கு மெட்டபாலிக் பிளக்ஸ் அனாலிசிஸ் கிடைக்கும் அதன் பிறகு நாம் அதில் நம் தேவைக்கு ஏற்ப மாற்றங்கள் கொண்டு வர முயற்சிப்போம் அதாவது டிஎன்ஏ மாற்றி அமைத்தல் ரிகாம்பின்அண்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிஸ் போன்றவற்றை கையாண்டு நாம் இதை மேலோட்டமாகவே பார்ப்போம் காரணம் இது ஒரு பெரிய களம் நாம் பயோரிஆக்டர் இன் விளைவை மேம்படுத்த இவை எவ்வளவு முக்கியம் என்பதை மட்டும் பார்ப்போம் இதுவே இந்த தொகுதியின் அடிப்படை கருத்து முதலில் பயோரியாக்சன் ஸ்டாஇகீஓமெட்ரி இந்த சொற்பொழிவில் பார்க்கலாம் பிறகு ஒரு பழகு வினா பார்ப்போம் அதன் விடையை அடுத்த சொற்பொழிவில் பார்க்கலாம் வேதிவினை கூறுகள் அதாவது ஸ்டாஇகீஓமெட்ரி அதிகமாக வேதியலில் உபயோகிக்கப்படும் சொல் பொறியியலிலும்உபயோகிக்கப்படும் பொறியியலில் பொருள் மற்றும் ஆற்றலின் சமநிலைகள் அல்லது மாஸ் கன்சர்வேஷன் கோட்பாடு மற்றும் எனர்ஜி கன்சர்வேஷன் கோட்பாடு சார்ந்து இருக்கும் இதற்கான புத்தகங்கள் உள்ளன பயோரியாக்சன் ஸ்டாஇகீஓமெட்ரி பொருள் மற்றும் ஆற்றலின் சமநிலை கணக்கீடு உயிர் அமைப்புகளை சார்ந்து அமையும் பயோரியாக்சன் ஸ்டாஇகீஓமெட்ரி முழுமையான தகவல் இல்லாதபோது கல்வி அறிவுடன் கூடிய கணிப்பு செய்ய உதவுகிறது நாம் இப்போது செல்களின் நிலையிலிருந்து செல்லுக்குள் இருக்கும் இயக்கத்தை ஒரு கருப்பு பெட்டி வாயிலாக பார்ப்போம் குறைத்தல் அளவு அதாவது டிகிரி ஆப் ரிடக்டன்ஸ் ஒரு பயனுள்ள உபயோகமாக இந்த ஸ்டாஇகீஓமெட்ரிக்கு உள்ளது பயோரியாக்சன் ஸ்டாஇகீஓமெட்ரி கணக்கிடுதலை சுலபமாக ஆக்க ஒரு கலவை திட்டம் உள்ளது கிரேக்க பெரிய குறியீடு காமா மூலம் டிகிரி ஆப் ரிடக்டன்ஸ் ஐ குறிக்கிறோம் ஒவ்வொரு பொருளுக்கும் டிகிரி ஆப் ரிடக்டன்ஸ் உள்ளது முதல் தோராயமாக இதை புரிந்துகொள்ள எத்தனை மின்னணு ஒரு பொருள் கொடுக்க முடியும் என்பதாக எடுத்துக்கொள்வோம் இது ஒரு அடிப்படை கருத்து இதை மின்னணு நிலையில் பார்க்கிறோம் முதல் கண்டிப்பாக எத்தனை மின் அணுக்கள் கொடுக்கும் தன்மை உடையது என்று பார்த்து அந்த எண்ணை அந்த மூலக்கூறுக்கு நிர்ணயிப்போம் இவ்வாறு ஆக்சிஜன் மூலக்கூறு நான்கு மின்னணு தரும் தன்மை உடையது எனவே அதன் எண் 4 ஆக்சிஜன் அணு 2 கார்பன் 4 நைட்ரஜன் 3 பாஸ்பரஸ் 5 சல்ஃபர் 6 CO2 விற்கு 0 H2O விற்கும் ஜீரோ ஆகும் நாம் ஒவ்வொரு மூல பொருளுக்கும் உள்ள டிகிரி ஆப் ரிடக்டன்ஸ் எண்களை எடுத்து அவற்றை வைத்து அமையும் கலவைக்கு எண்களை கூட்டுவோம் ஆக மூலப்பொருள்கள் ஆன OCNPS ஆகியவற்றின் எண்களில் இருந்து O2 H2O CO2 போன்றவற்றின் எண்கள் கிடைக்கும் எண்களில் உள்ள எதிர்மறை அதாவது நெகட்டிவ் குறி மின்னணு ஏற்றுக்கொள்ளும் தன்மையை குறிக்கும் இந்த கருத்தை வைத்து மேலும் பயன் பெறுவோம் நாம் ஒவ்வொரு மூல பொருளுக்கும் உள்ள டிகிரி ஆப் ரிடக்டன்ஸ் எண்களை எடுத்து அவற்றை வைத்து அமையும் கலவைக்கு எண்களை கூட்டுவோம் என்பதைப் பார்த்தோம் நாம் உபயோகிக்கும் சற்று கடினமான அடித்தள பொருட்களும் அதாவது கார்போஹைட்ரேட் போன்றவற்றிற்கும் இதேபோல மூலப் பொருள்களின் டிகிரி ஆப் ரிடக்டன்ஸ் எண்களை கூட்டி உருவாகும் அடித்தள பொருட்களுக்கு இவ்வாறு டிகிரி ஆப் ரிடக்டன்ஸ் எண்களைகணக்கிடுவோம் எனவே இவ்வாறு டிகிரி ஆப் ரிடக்டன்ஸ் Substrate 4 x 1 x Cells 4 a இந்த cells மதிப்பீடு பலதரப்பட்ட செல்களுக்கு 4 2 என கணிக்கப்பட்டுள்ளது இதுவே இந்த கணக்கிடும் முறையின் வலிமை எவ்வாறு கணிப்பது என்பதை அறிவீர்கள் இதுபோல் முக்கியமான அளவு கோள்களுக்கும் நாம் இந்த முறையில் பல பொருட்களுக்கு மதிப்பிடுகிறோம் முதல் கட்டமாக இவ்வாறு கணித்தல் இன் மூலமாக நமக்கு என்ன நடக்கிறது என்பது தெளிவாகிறது இதன் மூலம் நாம் பயோரியாக்டர் இன் செயல்திறனை மேம்படுத்தலாம் எனவே துல்லியமான தகவல் இல்லாத சூழ்நிலையில் இந்த cells4 2 மதிப்பீடு நல்ல தோராய கணிப்பு இதன் பயன்பாட்டை பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட செல் மற்றும் அதன் விளை பொருள் உற்பத்தியை எடுத்துக் கொள்வோம் ஸ்டாஇகீஓமெட்ரிக் இக்குவேஷன் கீழே உள்ளவாறு CHmO1 aNH3 bO2 yxCHpOnNq ypCHrOsNt cH2OdCO2 இந்த ஸ்டாஇகீஓமெட்ரிக் இக்குவேஷன் செல்களும் அதன் விளைபொருள் உற்பத்தியையும் காட்டுகிறது இதை நாம் மேலும் ஆராய்வோம் பொது கோட்பாடான மின் அணுக்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் என்பதை கொண்டு Γs a 33 b yx x yp p c d 0 இதில் கீழே குறிக்கப்பட்டுள்ள எஸ் என்பது சப்ஸ்டிரேட் ஐயும் எக்ஸ் செல்களையும் பீ விளைபொருள்களையும் குறிக்கும் இதை சரியாக இக்குவேஷனில் இட்டால் b 14 Γs yx x yp p 4b Γs yx xΓs yp pΓs 1 ε ηζ 1 மின் அணுக்கள் பாதுகாக்கப்பட்டு இருப்பது கோட்பாடாக கொண்டால் இருபுறமும் உள்ள மின் அணு எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும் இது ஒரு சக்தி வாய்ந்த செயல்திறன் சப்ஸ்டிரேட்இல் உள்ள மின் அணுக்களில் எவ்வளவு ஆக்ஸிஜனுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது என்பதன் எண்ணிக்கையை குறிக்கும் b என்பது ஆக்ஸிஜனின் ஸ்டாஇகீஓமெட்ரிக் கோஎஃபீஷியேன்ட் 4b அதை சார்ந்துள்ள மின்னணு எனவே 4b Γs சப்ஸ்டிரேட் வசமிருக்கும் மின்னணு ஆக்ஸிஜனுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னத்தை குறிக்கும் இதை நாம் ε மூலம் குறிப்போம் yx xΓs சப்ஸ்டிரேட் வசமிருக்கும் மின்னணு செல்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னத்தை குறிக்கும் இதை நாம் η என குறிப்போம் yp pΓsசப்ஸ்டிரேட் வசமிருக்கும் மின்னணு விளைபொருளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னத்தை குறிக்கும் இதை நாம் ζ என குறிப்போம் இந்த பின்னங்களை எல்லாம் கூட்டினால் ஒன்று கிடைக்கும் இதை வைத்து வளர்ச்சியின் போது ஒரு பயோரியாக்டரில் உற்பத்தியாகும் வெப்பத்தின் அளவை எவ்வாறு கணிப்பது என்று பார்ப்போம் நாம் அறிவோம் 27 கிலோ கேலரிகள் வெப்பம் ஒரு மோல் மின்அணுக்கள் ஆக்ஸிஜனுக்கு இடமாற்றம் செய்யும்போது உற்பத்தியாகும் எனவே நாம் ε அறிவோம் நம்முடைய உதாரணத்தில் 4b மின் அணுக்கள் ஆக்ஸிஜனுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டன எனவே உற்பத்தியான வெப்பம் 27 Kcal மற்றுமொரு கோணத்தில் இதை பார்த்தோமானால் ஆக்ஸிஜன் உட்கொண்ட விகிதம் qO2 moles per gram cell இல் டி ஓ கருவி மூலம் அளந்தோம் ஆனால் வெப்பம் உற்பத்தி ஆனதை கணக்கிடலாம் வளர்சிதை மாற்றத்தால் வெப்பம் உற்பத்தியாகும் அளவு நமக்கு தெரிந்தால் வெப்பம் தணிக்கும் வடிவமைப்பு செய்ய உதவியாக இருக்கும் குளிர வைக்க வேண்டும் என்றால் காயில்கள் உபயோகிக்கலாம் காரணம் வெப்பநிலை மிகக்குறைவு நிலையை எட்டாது செல்களும் பாதிக்கப்படாது ஆனால் சூடாக்க காயில்கள் உபயோகிக்கக்கூடாது ஜாக்கெட் அமைப்பே சரியானது ஜாக்கெட் சிஸ்டம் குளிர வைக்கவும் உபயோகிக்கலாம் ஆனால் காயில்கள் உகந்தது எனவே மின் அணுக்கள் ஆக்ஸிஜனுக்கு இடமாற்றம் செய்யும் விகிதம் 4qO2xV இதில் x செல் கன்சன்ட்ரேஷன் V பயோ ரியாக்டர் வால்யூம் qO2ஆக்சிஜன் உட்கொள்ளும் விகிதம் moles per gram cell ஆக இதை நாம் செல் கன்சன்ட்ரேஷன் உடன் பெருக்க வேண்டும் சரியான யூனிட் கிடைக்க பிறகு அதை பயோ ரியாக்டர் வால்யூம் உடன் பெருக்க வேண்டும் இதுவே மின் அணுக்கள் ஆக்ஸிஜனுக்கு இடமாற்றம் செய்த விகிதம் மின்னணு எண்ணிக்கை ஒரு நேரத்தில் அதாவது பர் யூனிட் டைம் ஆகவே வெப்ப உற்பத்தி விகிதம் 27 இது நமக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க உதவியாக இருக்கும் இப்போது ஒரு பயிற்சி வினாவுடன் இந்த சொற்பொழிவை முடிக்கிறேன் இதன் விடை அடுத்த சொற்பொழிவில் பார்க்கலாம் பயிற்சி வினா 5 1 கீழ்க்கண்ட இக்கூவேஷனில் CHmO1 aNH3 bO2 yxCHpOnNq ypCHrOsNt cH2OdCO2 செல் ஆக்சிஜன் ஈல்ட் கோஎஃபீஷியேன்ட் Yxo2 வை மதிப்பிடுங்கள் Yxo2 என்பது செல்கள் உற்பத்தி அளவு மற்றும் ஆக்ஸிஜன் உட்கொள்ளும் அளவின் விகிதாசாரம் x Γs p ε η ζ சார்ந்தது செல்களின் உள்ளே உள்ள கார்பனின் மாஸ் பிராக்சன் அதாவது பயோமாஸ் 0 5 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் செல்கள் காற்றை சார்ந்து வளருகின்றன அதாவது ஏரோபிக் அதன் பின்னம் 0 அது காற்றை சார்ந்து இல்லை என்றால் அதாவது அனேறோபிக் என்றால் 0